எல்லோருக்கும் வணக்கம் நான் சுபஜ்யோதி சமதார் கியோட்டோ பல்கலைக்கழகத்தின் பேரிடர் தடுப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரிகிறேன் பேரிடர் மீட்பு மற்றும் மீண்டும் சிறப்பாக உருவாக்குதல் குறித்த இந்த விரிவுரைத் தொடர்கள் மூலம் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் இந்த விரிவுரையில் பேரழிவு இடர் தகவல்தொடர்புகளின் மூலம் செய்தி மற்றும் பெறுநர் பற்றியும் குறிப்பாக குறிப்பிட்ட ஆபத்து தகவல் தொடர்பு மாதிரியை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது அங்குள்ள சவால்கள் என்ன என்பது பற்றி பேசுவோம் பேரழிவு இடர் நிர்வாகத்தைப் புரிந்துகொள்வது நமக்கு மிகவும் முக்கியம் இப்போது இடர் தகவல்தொடர்பு என்பதன் பொருள் உண்மையில் ஒரு வகையான நிகழ்வு என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அங்கு இரண்டு கட்சிகள் உள்ளன ஒன்று அனுப்புநர் மற்றொருவர் பெறுநர் இப்போது அனுப்புநர் பெறுநர்களின் எண்ணம் அவர்களின் கருத்து மற்றும் அவர்களின் நடத்தை ஆகியவற்றை மாற்றுவதற்காக பெறுநர்களுக்கு தகவல்களை செய்திகளை அனுப்புவது பெறுநருக்கும் அனுப்புநர்களுக்கும் இடையிலான இந்த தகவல் பரிமாற்றம் உண்மையில் ஒரு தகவல் பரிமாற்றமாகும் அதாவது அவர்கள் மனதை மாற்ற விரும்புகிறார்கள் அனுப்புநர்கள் பெறுநரின் மனதை மாற்ற விரும்புகிறார்கள் அனுப்புநர்கள் பேசுகிறார்கள் பெறுநர் கேட்கவில்லை என்பது ஒரு நோக்கமான தகவல் பரிமாற்றம் ஆகவே இடர் தொடர்பு என்பது ஆர்வமுள்ள தரப்பினரிடையே உடல்நலம் பேரழிவு சுற்றுச்சூழல் அபாயங்கள் பற்றிய எந்தவொரு தகவலையும் வேண்டுமென்றே பரிமாற்றம் செய்வதாக வரையறுக்கப்படுகிறது சரி இப்போது ஆபத்துச் செய்தியைப் புரிந்துகொண்டு தகவல்களை அனுப்புவது பரவாயில்லை ஆனால் இப்போது தயார் செய்வதற்காக பெறுநருக்கு தகவல்களை அனுப்பும்போது என்னென்ன சவால்கள் உள்ளன என்பதைப் பார்க்க வேண்டும் பேரழிவுகளுக்கு எதிராக தயாராகும் திறனை இது மேம்படுத்துகிறது சவால்கள் என்ன திறம்பட தொடர்புகொள்வதற்கு அங்குள்ள தடைகள் என்ன அதே போல் ஒரு பொதுவான மாதிரி மிகவும் பிரபலமான மாதிரி உள்ளது இது 1940 களில் இடர் தொடர்புகளில் உருவாக்கப்பட்டது மற்றும் இது ஆபத்து தகவல்தொடர்புகளில் மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் மாதிரி ஆகும் சோர்ஸ் மெசேஜ் ரிசீவர் மாடல் மற்றும் தகவல்தொடர்பு ஆய்வுகளின் மிகவும் பிரபலமான கட்டமைப்பை இன்னும் 50 பேர் பயன்படுத்துகிறார்கள் என்று கருதப்படுகிறது இந்த மாதிரியில் ஒரு அனுப்புநர் சில விஞ்ஞான அமைப்புகளிடமிருந்தோ வானிலை ஆய்வுத் துறை அல்லது நீர்வளவியல் துறை போன்ற சில வெளிநபர்களிடமிருந்தோ பேரழிவுகள் பற்றிய தகவல்களைச் சேகரித்து பின்னர் பகுப்பாய்வு செய்கிறார் ஆபத்து பற்றிய பகுப்பாய்வுகளை உருவாக்குவதற்காக இந்த தகவலை சேகரிக்கும் அனுப்புநர் பெறுநர்களின் மனதையும் அணுகுமுறையையும் நடத்தையையும் மாற்றுவதற்காக இந்த தகவல்களை பெறுநர்களுக்கு அளித்தாரா இப்போது அவர்களால் நேரடியாக அனுப்ப முடியாது அனுப்புநர் அதை நேரடியாக பெறுநருக்கு அனுப்ப முடியாது இது சில நேரங்களில் சாத்தியம் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் விஞ்ஞான அமைப்பிலிருந்து நேரடியாக பெறுநர்களுக்கு செய்தியை அனுப்புவது கடினம் இந்த விஞ்ஞான பகுப்பாய்வை மேற்கொள்பவர்கள் இந்த தகவல்களை நேரடியாக பெறுநருக்கு அனுப்ப முடியாது அனுப்புநர்களிடம் சில டிரான்ஸ்மிட்டர் உள்ளது பொதுவாக இது தொலைக்காட்சிகள் ரேடியோக்கள் பல செய்தித்தாள்கள் போன்ற வெகுஜன ஊடகங்களாக இருக்கலாம் நாங்கள் அவர்களை வெகுஜன ஊடகங்கள் என்று அழைக்கிறோம் அனுப்புநர் இந்த தகவல்களை டிரான்ஸ்மிட்டர் அல்லது வெகுஜன ஊடகங்கள் அல்லது வேறு சில டிரான்ஸ்மிட்டர்களுக்கு அனுப்பும்போது அந்த செய்தியைப் புரிந்துகொள்வதற்காக அவர்கள் குறியீட்டு மற்றும் டிகோடிங் செய்கிறார்கள் மேலும் அவர்கள் அந்த செய்தியையும் டிரான்ஸ்மிட்டரையும் டிகோடிஃபை செய்தபின்னர் புரிந்துகொண்டு மறுகட்டமைத்து அசல் மூலத்திலிருந்து செய்தியை புனரமைக்கிறார்கள் அவர்கள் அதை ரிசீவருக்கு அனுப்புகிறார்கள் மேலும் ரிசீவர் இந்த செய்தியை டிகோட் டிகோடிஃபை மற்றும் மறுவடிவமைப்பு செய்கிறது இடையில் அது நேரடியாக அவர்களிடம் செல்லாது இதில் சவாலாக இடையில் இரைச்சல் உள்ளது ரிசீவர் டிகோடை விளக்கி டிரான்ஸ்மிட்டரிலிருந்து வரும் இந்த செய்தியை மறு குறியீடாக்குகிறது மேலும் இது இரைச்சலினால் சவாலாக இருக்கிறது இரைச்சல் என்றால் என்ன இது சில வெளிப்புற மற்றும் உள் காரணிகளாக இருக்கலாம் காரின் பீப் போன்ற ஒலி காரணிகள் அல்லது ஒலி மாசுபாடுகள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் நீங்கள் அதை சரியாகக் கேட்கவில்லை ஏனென்றால் அங்கே நிறைய இரைச்சல்கள் உள்ளன அங்குள்ள பைக்குகள் அல்லது நிறைய கார்கள் ஒலிக்கின்றன அல்லது உங்களுக்கு தலைவலி இருக்கலாம் அல்லது கேட்க சிரமமாக இருக்கலாம் எனவே அனுப்புநர்கள் மற்றும் பெறுநர்கள் இந்த சவாலை சமாளிக்க வேண்டியுள்ளது அவர்கள் இரைச்சலுடன் தொடர்பு கொள்ளும்போது இந்த இரைச்சல் உள் மற்றும் வெளிப்புறமாக இருக்கலாம் இப்போது வானிலை ஆய்வு அல்லது நீரியல் போன்ற சில அமைப்புகளிடமிருந்து தகவல்களை சேகரிக்கும் அனுப்புநர்கள் பின்னர் இந்த தகவல்களை டிகோடிங் மற்றும் ரிகோடிங் செய்தபின் வெகுஜன ஊடகங்கள் போன்ற டிரான்ஸ்மிட்டருக்கு அனுப்பினர் பின்னர் அவர்கள் அதை ரிசீவருக்கு அனுப்புகிறார்கள் மேலும் இவை டிரான்ஸ்மிட்டரிலிருந்து ரிசீவருக்கு டிகோடிங் மற்றும் ரிகோடிங் மூலம் செல்கின்றன இப்போது டிரான்ஸ்மிட்டருக்குப் புரியவில்லை என்றால் அவர்கள் இதை அசல் அனுப்புநர்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் மேலும் பெறுநர்களிடம் சில கேள்விகள் கவலைகள் தேவைகள் இருந்தால் அவர்கள் அனுப்பியவர்களுக்கும் கருத்துத் தெரிவிக்கலாம் ஆனால் இது உண்மையில் ஒரு வழி தகவல்தொடர்பு செயல்முறையாகும் நீங்கள் பெற்றவுடன் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் மீண்டும் தொடர்பு கொள்கிறீர்கள் இது ஒரு இரு வழி தொடர்பு அல்ல பரஸ்பர செயல்முறை பொதுவாக ஒரு வழி போக்குவரத்து மற்றும் தகவல்களின் ஓட்டம் ஆகும் இப்போது அனுப்புபவர்கள் யார் சரி அனுப்புநர்கள் பொதுவாக அறிவியல் சமூகங்கள் உதாரணமாக வானிலை ஆய்வு முகவர் அல்லது NIDM போன்ற பொது நிறுவனங்களாக இருக்கலாம் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அல்லது சில நேரங்களில் சில நகராட்சி அதிகாரிகள் அல்லது சில ஆர்வம் கொண்ட குழுக்களாக இருக்கலாம் அவர்கள் அனுப்புநர்களாக இருக்கலாம் அல்லது நேரில் பார்த்தவர் தான் சந்தித்த பேரழிவை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதும் சாத்தியம் எனவே இது எப்போதுமே இருப்பதில்லை ஆனால் அறிவியல் சமூகங்கள் பொது நிறுவனங்கள் ஆர்வம் கொண்ட குழு நேரில் பார்த்தவர்கள் அவர்கள் அனைவரும் தகவல்களை அனுப்பியவர்களாக இருக்கலாம் இப்போது அவர்கள் இந்த தகவலை டிரான்ஸ்மிட்டருக்கு அனுப்புகிறார்கள் அவர்கள் அதை எவ்வாறு அனுப்புகிறார்கள் அவர்கள் அறிக்கைகள் அறிவியல் பத்திரிகைகள் அல்லது சில செய்திக்குறிப்புகளை வெளியிடுகிறார்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆபத்துகள் குறிப்பிட்ட நிகழ்வுகள் பற்றி செய்தி வெளியிடுகிறார்கள் தனிப்பட்ட தொடர்புகளின் மூலம் அவர்கள் தகவல்களைப் பகிரலாம் குறிப்பாக நேரில் கண்ட சாட்சியாக இருந்தால் அவர்கள் தனிப்பட்ட தகவல்தொடர்பு மூலம் இந்த தகவல்களை மற்றொரு நபருக்கு அனுப்புகிறார்கள் எனவே விஞ்ஞான சமூகங்கள் பொது நிறுவனங்கள் ஆர்வம் கொண்ட குழு நேரில் கண்ட சாட்சி அவர்கள் அனைவருமே அறிக்கைகள் செய்தி வெளியீடு டிரான்ஸ்மிட்டருடனான தனிப்பட்ட தொடர்புகள் மூலம் தகவல்களை அழுத்துகிறார்கள் சரி இப்போது இந்த டிரான்ஸ்மிட்டர் யார் அவை டிவி செய்தித்தாள்கள் ரேடியோக்கள் போன்ற வெகுஜன ஊடகங்களாக இருக்கலாம் அல்லது சில பொது நிறுவனங்களாக இருக்கலாம் சரி அல்லது சில கருத்துக் குழுக்களாக இருக்கலாம் ஒரே எண்ணம் கொண்டவர்கள் அதை பெறுநர்களுக்கு அனுப்புகிறார்கள் சரி அவர்கள் இந்த தகவல்களை பெறுநர்களுக்கு அனுப்புகிறார்கள் அவர்கள் அந்த தகவலை எவ்வாறு கடத்துகிறார்கள் அவர்கள் செய்தி அல்லது ஒளிபரப்பு செய்திகளை வெளியிடலாம் அல்லது சிலர் SMS போன்ற செய்திகளை அனுப்பலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட பேரழிவுகள் குறித்த சில செய்திமடல்களை அனுப்பலாம் நேரில் பார்த்தவர்கள் போன்ற சில தனிப்பட்ட தொடர்புகள் பொதுவாக ஒரு நபரிடமிருந்து இன்னொருவருக்கு ஆபத்து குறித்த தகவல்களை அனுப்புவர் பெறுநருக்கு அனுப்புவர் இந்த பெறுநர்கள் யார் இந்த தகவல்களைப் பெறுபவர்கள் பொது மக்களாகவோ ஒரு குறிப்பிட்ட இலக்கு பார்வையாளர்களாகவோ நகராட்சி அதிகாரியாகவோ இருக்கலாம் நிலச்சரிவுக்கு ஆளாகக்கூடியவர்கள் பூகம்பத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் சூறாவளிக்கு ஆளாகக்கூடியவர்கள் போன்ற சில குறிப்பிட்ட நபர்களை குறிவைக்கலாம் நாங்கள் வெளியேற்ற உத்தரவை அவர்களுக்கு அனுப்ப விரும்புகிறோம் அவர்கள் எச்சரிக்கை தகவல்களை பெற்று வெளியேற வேண்டும் எனவே இது பொது அடிப்படையில் பொது மக்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களில் நாம் குறிப்பிட்ட இலக்கு பார்வையாளர்களாக இருக்கலாம் ஆபத்தில் இருப்பவர்கள் இதைப் பெறுபவர்கள் Refer Slide Time 1008 இப்போது செய்தியின் மூலமாக அனுப்பியவர்களிடமிருந்து டிரான்ஸ்மிட்டர் டிகோடிங் மற்றும் ரிகோடிங் மற்றும் மீண்டும் டிகோடிங் மற்றும் ரிகோடிங் செய்து ரிசீவருக்கு வருகிறது தகவல்தொடர்புக்கான முதல் கட்டம் ஒரு தகவல் மூலத்தால் செய்தியை வடிவமைப்பதாகும் எனவே அவர்கள் தகவலை சேகரிக்கும்போது முதலில் சேகரிப்பவர்கள் அனுப்பியவர்கள் யார் என்பது மிகவும் முக்கியமானது தகவல்களை மக்களுக்கு யார் அனுப்புகிறார்கள் என்பது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் அவர்களும் கூட செய்தியை உருவாக்குகிறார்கள் எனவே நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மை பற்றிய கேள்வி உள்ளது மேலும் செய்தியின் கூறு இங்கே மிக முக்கியமான அங்கமாகும் மூலத்தால் முடியும் ஏனென்றால் அவை அனைத்தும் செய்தியை பெருக்கலாம் பெரிதாக்கலாம் புனரமைக்கலாம் மற்றும் மறுகட்டமைக்கலாம் நான் உங்களுக்கு சில உதாரணங்களைக் காட்ட முடியும் என்ன நடக்கும் இப்போது இந்த அணு மின் நிலையத்தைப் பாருங்கள் தகவல்களை அனுப்பும் நபர்கள் கதிர்வீச்சு ஆபத்தில் உள்ள அந்த நிறுவனமாக இருந்தால் நம்புவதைவிட கதிர்வீச்சின் நிலை என்னவென்று நோபல் பரிசு பெற்ற ஒரு குழுவினர் தெரிவித்தால் மக்கள் அவர்களை அதிகமாக நம்புவார்கள் நம்பகமான நிகழ்வு ஒன்றே அடிப்படையில் நாம் கதிர்வீச்சு நிலை அறிக்கையை அனுப்புகிறோம் அனுப்புநர்கள் இரண்டு வெவ்வேறு குழுக்கள் ஒன்று பாதிக்கப்பட்ட நிறுவனம் மற்றொன்று நோபல் பரிசு பெற்றவர்கள் இந்த நோபல் பரிசு பெற்றவர்களை மக்கள் எளிதில் நம்புவார்கள் ஏனென்றால் இந்த நிறுவனம் தகவல்களை கதைகளை உருவாக்கி அல்லது அடக்கி சரியான தகவல்களை மக்களுக்கு வழங்கவில்லை என்று அவர்கள் நினைக்கலாம் எனவே நிகழ்வு ஒன்றுதான் ஆனால் ஆதாரங்கள் வேறாக உள்ளது எனவே மக்கள் நம்ப முடியாது எனவே சொந்த நபர்களை நம்புவது கூட யார் தகவல்களை வழங்குகிறார்கள் என்பதைப் பொறுத்தது இப்போது இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில்தொழிற்சாலை கழிவுகளிலிருந்து இரண்டு ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட இரசாயன பொருள் கசிந்து வருகிறது இப்போது ஒரு குழு டிரான்ஸ்மிட்டர் அதை எவ்வளவு வித்தியாசமாக விளக்குகிறது நிகழ்வு என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட இரசாயன பொருள் இரண்டு ஆண்டுகளாக ஒரு கழிவிலிருந்து கசிந்து வருகிறது ஒருவேளை எல்லா பத்திரிகையாளர்களும் ஒரே மாதிரியாக தெரிவிப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா இல்லை அவர்கள் பொதுவாக அதைச் செய்ய மாட்டார்கள் "ஹைடெக் பூங்காவில் கழிவுகளை அகற்றுவதில் கசிவு" என்று 1வது பத்திரிகையாளர் அறிக்கை செய்தார் 2ஆவது பத்திரிகையாளர் வேதியியல் உமிழ்வைக் கண்காணிப்பதற்கான அதிநவீன தொழில்நுட்பம் என்றும் 3ஆவது பத்திரிகையாளர் நச்சுக் கழிவுகளால் காற்று மாசுபடுவதாகவும் அறிக்கை தருகின்றனர் 4ஆவது பத்திரிகையாளர் நாம் சுவாசிக்கும் காற்றை நாம் குடிக்கும் தண்ணீரை விஷமாக்குவதாக அறிக்கை தருகிறார் எனவே ஒரே நிகழ்வு ஆனால் வெவ்வேறு பத்திரிகையாளர்கள் வெவ்வேறு விஷயங்களைப் தெரிவிக்கிறார்கள் இது மிகவும் சுவாரஸ்யமானது எனவே இடர் தொடர்புகளின் முதன்மை ஆதாரம் வேண்டும் ஆபத்து தகவல்தொடர்புக்கான முதன்மை ஆதாரம் தேவைப்படுகிறது இவை புகைபிடித்தல் மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் அல்லது ஆர்சனிக் அசுத்தங்கள் அல்லது அபாயகரமான பொருள் அல்லது எரிமலை வெடிப்புகள் சரி அல்லது சுனாமி போன்ற நீர்ப்பாசனம் போன்ற ஆபத்துகளாக இருக்கலாம் இப்போது இந்த மரபணு மாற்றப்பட்ட உணவு குழந்தைகளுக்கு ஒருவித ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் மற்றும் ஆர்சனிக் மாசுபடுத்தலாம் ஆர்சனிக் மாசுபாடு புற்றுநோயை ஏற்படுத்தும் அல்லது உண்மையில் வெள்ளம் ஏற்படலாம் ஃபுகுஷிமா அணு விபத்து போன்ற நிகழ்வுகள் அல்லது நாம் எதிர்கொள்ளும் மற்ற பல பிரச்சினைகளாக இருக்கலாம் இப்போது விஞ்ஞான சமூகம் அடிப்படையில் தகவல்களை அனுப்பிய முதல் குழு அவர்கள் அடிப்படையில் என்ன செய்கிறார்கள் நான் விஞ்ஞானியைப் பற்றி பேசுகிறேன் அவர்கள் ஆபத்தை பகுப்பாய்வு செய்கிறார்கள் என்ன ஆபத்துகள் என்ன தவறு நடக்கக்கூடும் சாத்தியமான விளைவுகள் என்ன அது நடக்க எவ்வளவு சாத்தியம் ஆபத்து பொறுக்கக்கூடியதா இல்லையா எனவே இந்த முதல் முதன்மை பகுப்பாய்வு அனுப்பியவர்களால் செய்யப்படுகிறது ஆபத்து பற்றிய தகவல்களின் முதன்மை ஆதாரம் இடர் பகுப்பாய்வு செய்கின்றன இப்போது அவை அவற்றின் பகுப்பாய்வின் அடிப்படையில் ஆபத்தை குறைந்த நடுத்தர உயர் மிக உயர்ந்த அல்லது மிகப்பெரிய அளவில் உயர்ந்ததாக வகைப்படுத்தலாம் அவர்கள் தங்கள் சொந்த அளவுருக்களின் அடிப்படையில் இருந்தும் வேறுபட்ட அளவுருக்களிலிருந்தும் ஆபத்தை அளவிட முடியும் ஆனால் இந்த தகவல்கள் மூலத் தகவல்களில் இருப்பதாகக் கருதப்பட வேண்டிய அவசியமில்லை அவர்கள் தங்கள் சொந்தக் குழுவிற்குள் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்வதற்காக மட்டுமே செய்கிறார்கள் ஏனென்றால் அவை வெளியாட்களுக்கு அல்ல அவர்கள் அதை வெளியாட்களிடம் அதிக அக்கறை இல்லாமல் பகிர்ந்து கொண்டால் அது நிறைய அவநம்பிக்கை மற்றும் தவறான கருத்துக்களால் தவறாக வழிநடத்தும் இங்கே ஒரு நல்ல கார்ட்டூன் உள்ளது பெரும்பாலான மக்கள் தங்கள் விடுமுறைகளை இவ்வாறு பார்க்கிறார்கள் விஞ்ஞானிகள் தங்கள் விடுமுறைகளை இவ்வாறு பார்க்கிறார்கள் மாலை 4 மணிக்கு ஒரு இடியுடன் கூடிய மழை வருகிறது விஞ்ஞானிகளின் விஞ்ஞான முன்னோக்கும் ஆபத்தை மதிப்பீடு செய்வதும் ஆபத்து பற்றிய பகுப்பாய்வும் இடர் குறித்த பார்வையும் சாதாரண மனிதனின் இடர் குறித்த பார்வையும் வேறாக உள்ளது இங்கே மற்றொரு நல்ல கார்ட்டூனும் உள்ளது இதில் காலநிலை தாக்கம் மிதமானது முதல் பேரழிவு வரை உள்ளது எதுவும் செய்யாமல் இருப்பது சிறந்ததல்ல என்று என்னால் சொல்ல முடியாது என்று அந்த நபர் சொல்கிறார் மேலும் எனது வீடு எரிந்து போகும் ஒரு சிறிய வாய்ப்பு உள்ளது காப்பீடு வாங்குவது மதிப்புக்குரியது என்று என்னால் கூற முடியாது எனவே விஞ்ஞானிகள் அதை எப்படிப் பார்க்கிறார்கள் பொது மக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதே ஆபத்துக்கான கட்டுமானமாகும் அவர்கள் பெரிய அளவில் தயாராக இருக்க முடியும் எனவே செய்தியின் ஆதாரம் அனுப்பியவர்கள் டிரான்ஸ்மிட்டருக்கு அனுப்புகிறார்கள் அவை உண்மையில் தகவல்களைப் பெருக்குகின்றன பெரிதாக்குகின்றன மேலும் அவை அனுப்பும் தகவல் நேரடியாகச் செல்வது இல்லை ஆனால் அது ஊடகங்கள் வாயிலாக அச்சுப்பொறி ஜோடியாக மாற்றி பெருக்கி பெரிதாக்கி பின்னர் டிகோடிங் மற்றும் ரிகோடிங் மூலம் வருகிறது எனவே விஞ்ஞானத்தின் முதன்மை ஆதாரத்தில் நிறுவனங்களுக்கு வெவ்வேறு நோக்கங்கள் ஆர்வங்கள் இருப்பதால் அவை வெவ்வேறு பகுதிகளைக் காணவும் ஒரே சமிக்ஞையின் தேர்வு மற்றும் செயலாக்கத்தைப் பார்க்கவும் விரும்புகின்றன ஒரு ஒற்றைச் செய்திக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் உள்ளன எனவே மூலமானது ஒன்று ஆனால் மிகவும் வித்தியாசமானது அழிந்து போவதைப் பார்ப்பது சிலருக்கு யானை போன்றது இது விஞ்ஞானிகளின் ஒரு சமூகத்தைப் போன்றது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அம்சம் விசிறியென்றும் கயிறென்றும் யானையின் ஒரு குறிப்பிட்ட உடளென்றும் பார்க்கிறார்கள் யானையின் முழு அம்சத்தையும் யாரும் பார்க்கவில்லை இந்த விளக்கங்களில் உள்ள வேறுபாடுகள் ஆர்வம் கொண்ட குழுவிற்குள் உள்ள எதிர்மறையான அறிவியல் முகாம்களின் அறிவியல் வாதங்களின் முடிவுகளை பிரதிபலிக்கின்றன விஞ்ஞானிகளிடம் கூட ஒரே தரவு இருந்தால் அவை வெவ்வேறு தரவுத் தொகுப்பிலிருந்து வருவது போல தோற்றமளிக்கும் விதமாக வெவ்வேறு விளக்கங்களைக் கொண்டுள்ளன எனவே எனது தரவு சரியா அல்லது தவறா என்பதை நான் பகுப்பாய்வு செய்வது பரிசீலனையில் உள்ளது விஞ்ஞான பகுப்பாய்வு அவர்களிடம் என்ன உண்மையான தரவு உள்ளது என்பதற்கு உட்பட்டது எனவே இங்கே நீங்கள் கொடுத்த தரவு சரியானது என்று நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்கள் பல ஆண்டுகளாக நான் உங்களுக்கு தவறான தரவை தருகிறேன் தரவு முற்றிலும் துல்லியமானது என்று நான் சொன்னது இதுவே முதல் முறை எனவே அது மாடல் ஆஃ ப் சிங்கிள் ஃப்லோ ரிஸ்க் கம்யூனிகேஷன் ஆகும் டிரான்ஸ்மிட்டருக்கு இந்த தகவல்களை அனுப்பும் அனுப்புநர்கள் டிகோடிங் மற்றும் ரிகோடிங் செய்கிறார்கள் அவர்கள் அதை ரிசீவருக்கு அனுப்பும்போது அவை தகவல்களை டிகோட் செய்து ரிகோடிங் செய்கின்றன எனவே இது நேரடியாகப் போவதில்லை எனவே இந்தச் செயல்பாட்டின் போது பெருக்கங்கள் உருப்பெருக்கங்கள் மற்றும் உச்சரிப்புகள் நடக்கின்றன எனவே மக்கள் அதை எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் என்பதும் அவர்கள் ஆபத்தின் தீவிரத்தை எவ்வாறு உணர்கிறார்கள் அவர்கள் உணர்ந்ததை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதைப் பொறுத்தது எனவே இந்த நபர் வெகுஜன ஊடகங்களிலிருந்து தகவல்களைப் பெறுகிறாரா என்பதைப் பொறுத்தது இந்த வெள்ளம் எனக்கு நடக்கும் இந்த நிலச்சரிவு எனக்கு நடக்கும் அது இங்கே நடக்குமா ப்ராபபிலிட்டி என்ன என்று அவர் நினைப்பார் அது இருந்தால் நான் எந்த அளவிற்கு பாதிக்கப்படக்கூடியவனாக இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல வீடு இருப்பதால் இந்த வெள்ளம் அல்லது நிலச்சரிவால் நான் பாதிக்கப்பட மாட்டேன் ஒருவேளை என் அயலவர்கள் பாதிக்கப்படுவார்கள் நான் பாதிக்கப்பட மாட்டேன் அதனால் என்ன நடந்தது அதனால் எனக்கு என்ன நடக்கும் நான் எந்த அளவிற்கு பாதிக்கப்படக்கூடியவன் இந்த கேள்விகள் பெறுநர்களுக்கு மிகவும் முக்கியம் அதை ப்ராபபிலிட்டியும் அதன் தீவிரமும் தீர்மானிக்கும் இப்போது அனுப்புநர்கள் பெறுநரின் உணர்வை உடைக்க முயற்சித்து அடைய விரும்புவர் இடையில் உணர்வுகள் பற்றிய கேள்வி உள்ளது அவர் அல்லது அவள் நம்பினால் மட்டுமே பெறுநர்கள் அனுப்புபவர்களைப் பின்தொடர்வார்கள் எனவே எதிர்பார்க்கப்படும் எண்ணிக்கையிலான இறப்புகள் உட்பட நம்முடைய தகவல் தொடர்பு செய்தி தெரிவிக்க வேண்டும் இது எப்படி எந்த அளவிற்கு மக்களை பாதிக்கிறது குறிப்பிட்ட வெள்ளத்தால் அந்த எண்ணிக்கையிலான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நாங்கள் மக்களிடம் கூறும்போது மக்கள் இது ஆபத்தானது என்பதை உணரவில்லை நம்பவில்லை என்பதை விஞ்ஞான ஆய்வுகள் காட்டுகின்றன ஆனால் நாங்கள் இதைச் சொல்லும்போது அதிக விபத்து நிகழ்ந்தவர்கள் தகவல்களை நம்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது ஆபத்தானது என்பதை ஏற்கத் தயாராக உள்ளார்கள் செய்தியின் முக்கியத்துவமும் மிக முக்கியம் இந்த தகவல்களை அவர்களுக்கு யார் அனுப்புகிறார்கள் அது எவ்வளவு முக்கியம் ஆபத்தை தீர்ப்பதற்காக பேரழிவு சாத்தியங்களை மக்கள் எவ்வாறு கருதுகிறார்கள் அதிக ப்ராபபிலிட்டி என்று நாம் கூறும்போது பேரழிவுகளின் குறைந்த விளைவுடைய வறட்சியை 2011 ஜப்பான் பூகம்பம் மற்றும் சுனாமி போன்ற குறைந்த ப்ராபபிலிட்டி உயர் விளைவுகளுடன் ஒப்பிடுவதை கூறலாம் மக்கள் மிகவும் ஆபத்தானது என்று கருதும் ஆபத்தை ஏற்றுக்கொள்வார்கள் எனவே அதிக ப்ராபபிலிட்டி கொண்ட வறட்சி கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் அடிக்கடி நிகழ்கிறது குறைந்த விளைவுகள் உள்ளதை மக்கள் குறைந்த ஆபத்து என்று கருதுகின்றனர் ஆனால் இந்த குறைந்த ப்ராபபிலிட்டி இருக்கும்போது 100 ஆண்டுகளில் நிகழக்கூடும் ஆனால் அதிக விளைவுகளை மக்கள் மிகவும் ஆபத்தானதாக கருதுகின்றனர் இதைத்தான் அறிவியல் ஆய்வுகள் சொல்கின்றன மேலும் சூழல் ஆபத்து நிலைமை தனிப்பட்ட கட்டுப்பாட்டைக் கொண்ட அச்சத்தின் கருத்து அளவு மற்றும் ப்ராபபிலிட்டி ஆகியவற்றின் மீதான ஆபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியும் எனவே அது எவ்வாறு நிகழும் அல்லது என்ன நடக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு உள்ளதா இல்லையா இது ஒரு மாறி பரிச்சயமான மற்றொரு மாறியை அல்லது பேரழிவுகளை நான் சந்தித்திருந்தால் சமமான பகிர்வாக யாருக்கு நன்மை யாருக்கு ஆபத்து என்று நான் தெரியப்படுத்த வேண்டும் எனவே இது போன்ற கேள்விகளுடன் ஒரு அணு மின் நிலையத்தை நடத்தி வருகின்றனர் ஆனால் அது இயங்குவதால் ஒருவருக்கு நல்லதாகவும் ஒருவருக்கு ஆபத்தை அதிகரிப்பதாகவும் இருக்கலாம் எனவே எந்த மக்கள் நம்புவார்கள் எனவே இந்த ஆபத்து நடந்தால் ஒருவரைக் குறை கூறும் ஆற்றல் இருப்பதால் நகராட்சி அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக இந்த வெள்ளம் நிகழ்கிறது என்று மக்கள் ஆழமாக நம்புகிறார்கள் எனவே மக்கள் அதை அச்சமாகக் கருதினால் அதை நம்ப மாட்டார்கள் தனிப்பட்ட கட்டுப்பாட்டைக் கொண்டிருந்தால் ஒருவித திறன் உள்ள ஆபத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியும் பின்னர் இது அதிக ஆபத்து என்று அவர்கள் கருத மாட்டார்கள் மக்கள் இதை வழக்கமாக அனுபவிக்கும் போது அவர்கள் ஆபத்தை நம்பவோ ஏற்றுக்கொள்ளவோ மாட்டார்கள் ஆனால் அவர்கள் பார்க்கும்போது யாரோ ஒருவர் பயனடைவதால் தான் ஆபத்தில் இருப்பதாக நினைத்துக்கொண்டு இது மிகவும் ஆபத்தானது என்று அவர் கருதுகிறார் இந்த ஆபத்து ஏன் நிகழ்கிறது ஆபத்து நடைபெறுகிறது பேரழிவு நடைபெறுகிறது என்பதற்கான காரணத்தை குறை கூறுவது மிகவும் எளிதானது ஒருவரின் பொறுப்பால் மக்கள் இதை அதிக ஆபத்து என்று கருதுகின்றனர் மற்றும் ஆபத்துக்கான காரணத்தை நம்புகிறார்கள் இது மற்றவர்களின் லாபமாக இருந்தால் நியாயமற்றதாகிறது எனவே இந்த அனைத்து காரணிகளும் அதிகரிப்பதால் ஆபத்து இருப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் ப்ராபபிலிட்டிக்களைப் புரிந்துகொள்ளவும் முடியும் சரி ஒரே மாதிரியான கிடைக்கும் தன்மை மக்களின் மனதில் உடனடியாக வரும் நிகழ்வுகள் உயர்ந்த மற்றும் குறைவான மனநலம் அல்லது பிரதிநிதித்துவம் அவர்கள் சந்திக்கும் ஒற்றை நிகழ்வுகளை கொண்டு அதை அவர்கள் கற்பனை செய்து பார்க்க முடியும் ஆனால் இவை மக்களுக்கு மிகவும் ஆபத்தானவை என்று கருதப்படுகின்றன இப்போது ஆபத்து தகவல்களை கடத்துபவர் அதாவது அனுப்புநர் எப்படி அனுப்புகிறார் என்றால் டிரான்ஸ்மிட்டர் அனுப்பியவர்களிடமிருந்து தகவல்களையும் தீவிரத்தன்மையையும் சேகரிக்கிறது இப்போது இந்த வெகுஜன ஊடக பொது நிறுவனங்கள் மற்றும் கருத்துக் குழுக்கள் அனுப்பியவர்களிடமிருந்து அறிக்கை நேரில் பார்த்தவர்களின் வாக்குமூலம் ஆகியவற்றை சேகரித்து வருகிறார்கள் பின்னர் அவர்கள் அதை பெறுநர்களுக்கு அனுப்புகிறார்கள் எனவே இந்த செயல்பாட்டில் அவர்கள் சேகரித்து விளக்கமளித்து வருகிறார்கள் பின்னர் அவர்கள் அதை மக்களுக்கு அனுப்பும்போது அவர்களும் விளக்குதல் தொகுத்தல் மாற்றியமைத்தல் மற்றும் டிகோடிங் செய்கிறார்கள் பின்னர் அவர்கள் அதை மக்களுக்கு அனுப்புகிறார்கள் எனவே அவை உண்மையில் டிரான்ஸ்மிட்டர் ஆக ஆபத்தின் மதிப்பை தீர்மானித்தல் வலுப்படுத்துதல் மற்றும் பெருக்கம் செய்வதில் மிக முக்கியமான பங்கைக் கொண்டுள்ளன எல்லா பேரழிவுகளும் வெகுஜன ஊடகங்களால் அளிக்கப்படவில்லை என்பது போல அசல் ஆபத்துகளின் தன்மையும் அளவும் பெரும்பாலான டிரான்ஸ்மிட்டருக்கு பெரும்பாலான வெகுஜன ஊடகங்களுக்கும் இருக்கும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையைப் பொறுத்து வரும் செய்திகளின் அளவு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கைக்கும் செய்திகளின் அளவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இது எதிர்பார்த்த எண்ணிக்கையிலான இறப்புகளில் உள்ளது ஒப்பீட்டளவில் தீவிரமான மற்றும் ஒப்பீட்டளவில் அரிதான அபாயங்கள் குறித்து வெகுஜன ஊடக டிரான்ஸ்மிட்டர் பொதுவாக கவனம் கொள்கிறது எடுத்துக்காட்டாக செர்னோபில் போன்ற ஒரு சிறந்த எடுத்துக்காட்டில் ஒரே நேரத்தில் 31 இறப்புகளும் டாங்ஷான் பூகம்பத்தில் ஒரே நேரத்தில் 800000 பேரைக் கொன்றதும் நிகழ்ந்துள்ளன ஆனால் செர்னோபிலுடன் ஒப்பிடும்போது டாங்ஷான் பூகம்பம் குறித்த செய்தி ஊடகம் ஒன்றுமில்லை எனவே அறிக்கை ஆபத்து தகவல்கள் அல்லது இடர் செய்திகளை அனுப்ப டிரான்ஸ்மிட்டர் நிர்ணயிக்கும் காரணிகள் என்னவென்றால் இது தொழில்நுட்ப ரீதியாக தூண்டப்பட்ட அபாயமாக இருந்தால் இயற்கை ஆபத்துகளுடன் ஒப்பிடும்போது இந்த ஆபத்திற்கான காரணகர்த்தா என்று யாரையாவது குற்றம் சாட்டுவதற்கான அதிக வாய்ப்புள்ளது பின்னர் யாரோ ஒருவர் காரணமாக மக்கள் ஆபத்தில் உள்ளனர் என்றால் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் நிகழ்வின் இடத்திலிருந்து கலாச்சார தூரமுள்ள மக்கள் இதை ஒருபோதும் சந்திப்பதில்லை இந்த பேரழிவு தொலைதூர இடத்தில் மிகவும் வித்தியாசமான கலாச்சார அமைப்புகளில் நடக்கிறது ஒரு நாடகமாக மோதல்களின் தனித்தன்மையை அறிக்கையாக இதுவரை யாரும் தராதபட்சத்தில் அல்லது அரசியல் ரீதியாக சூடான பிரச்சினைகளாக இருந்தால் தகவல்களின் மதிப்பு முக்கியம் இது மிகவும் ரகசிய மூலங்களிலிருந்து பல கடுமையான செயல்முறைகளுடன் சேகரிக்கப்பட்ட பின்னர் டிரான்ஸ்மிட்டர் மூலம் ஆர்வமுள்ள வெகுஜன ஊடகங்கள் வாயிலாக அனுப்பப்பட்டது வெவ்வேறு கட்சிகள் அல்லது பங்குதாரர்களிடையே மோதல் இருக்கும்போது அவர்கள் அந்த செய்தியை அனுப்ப மிகவும் ஆர்வமாக உள்ளனர் எனவே அனுப்புநர்களே தமக்கு அனுப்பியவர்களிடமிருந்து தகவல்களைப் பெறுகிறார்கள் பின்னர் அவர்கள் அதை மறுபரிசீலனை செய்து மக்களுக்கு அனுப்புகிறார்கள் எனவே நிச்சயமற்ற மற்றும் சிக்கலான இந்த செயல்முறையின் எளிய மூல வரைபட மூலத்தையும் செய்தியையும் பெறுநர்களின் மாதிரியையும் கொண்டு சவால் மற்றும் தடைகளை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்